மாணவர்களை வரவேற்கிறேன் சென்ற வகுப்பில் பி வி ரேஷியோ ப்ராபிட் வால்யூம் ரேஷியோ பற்றி பேசினோம் பின்னர் பலவகையான சூத்திரங்கள் அல்லது வழிமுறைகள் வைத்து பி வி ரேஷியோவை கணக்கு செய்தோம் முதலில் பி வி ரேஷியோ அர்த்தம் என்ன பி வி ரேஷியோ என்பது அடிப்படையில் ப்ராபிட் வால்யூம் ரேஷியோ இது நாம் உற்பத்தி செய்யும் தொகுப்பை பொருத்து பெரும்பாலும் இருக்கிறது அதிக அளவில் உற்பத்தி தொகுப்பு இருந்தால் உற்பத்தி செலவு ஒரு யூனிட்டிற்கு குறைந்து வரும் குறைவான தொகுதியில் உற்பத்தி செய்தால் உற்பத்தி செலவு ஒரு யூனிட்டுக்கு அதிகமாகும் எனவே லாபம் என்பது தொகுதியின் ஆற்றலைப் பொறுத்தது இது லாபத்துடன் தொடர்பு கொண்டது லாபத்தை அதிகரிக்க அதிகரிக்க முடியும் என்றால் தொகுப்பையும் அதிகரிக்க வேண்டும் அல்லது அது இயலாத பட்சத்தில் வேறுவகையான முடிவுகளை எடுக்க வேண்டும் தொகுதியை உயர்த்துவதன் மூலம் உற்பத்தியை உயர்த்தலாம் உதாரணத்திற்கு மூன்று பொருட்களை நாம் தயாரிக்கிறோம் அதனுடைய பி வி ரேஷியோ அந்த மூன்று பொருட்களில் அதிகமாக தருவது ஒரு பொருள் மட்டுமே உதாரணத்திற்கு அது 33 என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய தொகுப்பின் தொடர்பு அதிகமாக இருக்கும்பட்சத்தில் லாபம் 33 சதம் வரை அதிகரிக்கிறது உற்பத்தியின் தொகுப்பை உயர்த்தும்போது ஏன் இது நடக்கிறது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் நமக்கு இரண்டு வகையான செலவு அதனை விற்பனை விலையில் இருந்து கழிக்க வேண்டும் ஒன்று வேரியபில் காஸ்ட் மற்றொன்று பிக்ஸட் காஸ்ட் வேரியபில் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு என்பது மொத்த செலவில் நேரடி தொடர்பை பெற்றது அல்லது இவ்வாறாக சொல்லலாம் மொத்த வேரியபில் காஸ்ட் என்பது உற்பத்தி செலவு என்பது உற்பத்தி அதிகரிக்கும் போது வேரியபில் காஸ்ட் உடன் அதிகரிக்கிறது ஒரு யூனிட் வேரியபில் காஸ்ட் அதுவும் அதிகரிக்கிறது இதன் அர்த்தம் மொத்த செலவு என்பது ஒரு யூனிட்டுக்கு உயர்கிறது வேரியபில் காஸ்ட் உயர்கிறது ஏனென்றால் 10 யூனிட் உற்பத்தி செய்யும் போது அதற்குத் தேவையான பொருட்கள் பத்து யூனிட் தேவைப்படும் ஆயிரம் யூனிட்டுகள் தயார் செய்யும்போது அதற்கு தகுந்தார்போல் பொருட்கள் ஆயிரம் யூனிட்டுகள் தேவைப்படும் எனவே உங்களது உற்பத்தியை பெருக்கும் போது பொருளின் தேவையும் அதற்கு ஏற்றார்போல் அதிகரிக்கிறது ஆனால் பிக்ஸட் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு என்பது தொகுப்புடன் எதிர்மறை தொடர்பு கொண்டது உற்பத்தியை பெருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால் அல்லது உற்பத்தி தொகுப்பை அதிகரிக்கும்போது என்ன நடக்கிறது உங்களது வேரியபில் காஸ்ட் சீராக உயரும்போது மொத்த செலவும் மொத்த உற்பத்திக்கு சீராக உயர்கிறது ஆனால் பிக்ஸட் காஸ்ட் என்பது எதிர்மறையாக செயல்படுகிறது உற்பத்தி உயரும் போது பிக்ஸட் காஸ்ட் குறைகிறது ஒரு யூனிட்டிற்கு பிக்ஸட் காஸ்ட் குறைகிறது ஆனால் மொத்த செலவு என்று வரும்போது ஒரு பகுதி உயரும்போது அதற்கு சீராக மறுபகுதி குறைகிறது எனவே மொத்த செலவு குறையத் துவங்குகிறது மொத்த செலவு என்பது குறையத் துவங்கும் போது உற்பத்தியின் தொகுப்பு உங்களது மொத்த செலவு தரப்படுகிறது இந்த சமயத்தில் இந்தப் புள்ளியில் உற்பத்தி அதிகரிக்கும் போது எல்லா பிக்ஸட் காஸ்ட் ஏற்கனவே எதிர்கொள்ள பட்டுவிட்டது இப்போது நீங்கள் உற்பத்தியை துவங்கும்போது நீங்கள் வேரியபில் காஸ்ட் மட்டும் எதிர்கொள்கிறீர்கள் அப்போது உங்களுக்கு மொத்த விற்பனை விலை கிடைக்கிறது என்றால் அப்போது என்ன நடக்கிறது விற்பனை விலை கழித்தல் வேரியபில் காஸ்ட் ஏனென்றால் பிக்ஸட் காஸ்ட் ஏற்கனவே எதிர் கொள்ளப்பட்டது இந்த ரேஷியோ இதனை லாபத்துடன் தொகுப்பிற்கு உள்ள தொடர்பினை அது எந்த பொருளாக இருந்தாலும் கண்டுபிடிக்க உதவுகிறது அந்தப் பொருளை பலப்படுத்தும் போது அல்லது அதனுடைய விற்பனையை விளம்பரப்படுத்தும் போது அல்லது பிற வழிகளில் உயர்த்தும்போது அதனுடைய லாபம் அதிகரிப்பதற்கு சாத்தியம் உண்டா அல்லது இல்லையா என்பது ப்ராபிட் டு வால்யூம் ரேஷியோ சுட்டிக்காட்டுகிறது இந்த ரேஷியோ சுட்டிக்காட்டுவது தொகுப்பு உயரும்போது லாபமும் உயரும் சாத்தியம் இருக்கிறதா இல்லையா எனவே பி வி ரேஷியோ PV Ratio கண்டுபிடிக்கும் போது விற்பனையை வைத்து 3 விதமான பங்களிப்புகள் மற்ற இரண்டு வழிகளில் பங்களிப்பின் விளக்கங்கள் என்பதை இந்த பக்கத்தில் நான் காண்பித்து இருக்கிறேன் எனவே சி என்பதை நிலையான செலவு கூட்டல் லாபம் என்று கண்டுபிடிக்கிறோம் சி என்பது விற்பனை கழித்தல் வேரியபில் காஸ்ட் அதனுடைய வகுக்கும் எண் என்பது பொதுவானது அதாவது விற்பனை இப்போது இந்த மூன்று விஷயங்களும் நமக்கு தரப்படவில்லை என்றால் நாம் நான்காவது ஒரு சூத்திரத்தை உபயோகிக்கிறோம் உங்களுக்கு பங்களிப்பை கொடுத்திருந்தால் அல்லது லாபம் 2 காலங்களுக்கு தகவல் தந்திருந்தால் மேலும் விற்பனை 2 காலங்களுக்கு தரப்பட்டிருந்தால் நான்காவது சூத்திரத்தை உபயோகிக்கலாம் இப்போது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருகிறது அதாவது ஒரு நிறுவனத்தின் பி வி ரேஷியோ PV Ratio எவ்வாறு அதிகரிப்பது சரி எவ்வாறு அதிகரிப்பது ப்ராபிட் டு வால்யூம் ரேஷியோ ஒரு நிறுவனத்தில் தனித்து ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறார்கள் அல்லது பல்வகையான பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள் அவர்களுக்கு பன்முகம் உள்ளது என்றால் முதலில் எளிய முறை என்பது விற்பனை விலையை உயர்த்துவது சந்தையில் போட்டி சூழல் இருக்கும்போது நாம் எத்தனை விலையை உயர்த்துகிறோம் ஆனால் உங்களது செலவு அப்படியே இருக்கிறது ஏனென்றால் உங்களது வேரியபில் காஸ்ட் உயர்ந்திருக்கிறது பிக்ஸட் காஸ்ட் எதிர்மறையாக செல்லும் எனவே உங்களது லாபம் அதிகரிக்க தொடங்குகிறது உற்பத்தியின் தொகுப்பு உயரும்போது உங்களது லாபமும் உயர துவங்குகிறது ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவில் சந்தையில் பொருட்களை விற்கும் போது உற்பத்தி செய்த தொகுப்பினை சந்தையில் உயர்ந்த விலைக்கு விற்கும்போது என்ன நடக்கிறது உங்களது வேரியபில் காஸ்ட் மற்றும் பிக்ஸட் காஸ்ட் சமமாகவே இருக்கிறது விற்கும் விலை அதிகரித்திருக்கிறது எனவே தொகுப்பின் லாப ரேஷியோஉயர்ந்திருக்கிறது இது ஒருவகையில் ரேஷியோ உயர்த்தும் வழி இரண்டாவது விஷயம் வேரியபில் காஸ்ட் செலவை குறைப்பது ஏனென்றால் உங்களால் பிக்ஸட் காஸ்ட் குறைக்க முடியாது பிக்ஸட் காஸ்ட் என்பது ஏற்கனவே முடிந்தது அது ஒரு மூழ்கிய செலவு அதை மாற்ற முடியாது உங்களது லாபத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் தொகுப்பின் திறனை அந்தப் பொருளுக்கு உறுதிசெய்து அந்த பொருளின் வேரியபில் காஸ்ட் சரி செய்வதற்கு தொழிலாளர் பொருள் மற்றும் இயந்திரம் இவைகளை சரிபார்த்து எல்லாவற்றிற்கும் ஒரு சிறந்த கட்டுப்பாட்டை அமைப்பதன் மூலம் செலவைக் குறைக்கலாம் அங்கேதான் நமக்கு நிலையான செலவு உதவுகிறது அப்போது நாம் எதிர்பார்க்கும் பொருள் செலவு எவ்வளவு எதிர்பார்க்கும் தொழிலாளர் செலவு எவ்வளவு நாம் சந்திக்க இருக்கும் மேல் நிலை செலவு எவ்வளவு என்பதை அறிய முடியும் செலவில் முக்கியமான ஒரு கூறு என்றால் வேரியபில் அது விகிதாச்சார வழியில் உற்பத்தி உயரும் போது இதுவும் உயரும் உதாரணத்திற்கு நாம் உற்பத்திக்கு உண்டான மூலப் பொருட்களை வாங்கும்போது அதை வைத்து உற்பத்தியை நிறைவு செய்யும்போது உள்ளூர் சந்தையில் அது சற்று விலை அதிகமாக இருந்தால் அதனை பிற பகுதிகளில் குறைந்த விலைக்கு கிடைத்தால் மொத்தமாக வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அதேபோன்று தொழிலாளர்களில் உள்ளூர் தொழிலாளர்கள் கிடைத்தபோதிலும் அவர்கள் சற்று அதிகமான விலையில் இருந்தால் பிற பகுதிகளில் உள்ள அல்லது பிற மாநிலங்களில் இருந்து அல்லது பிற நாட்டில் இருந்து நமக்கு குறைவான விலைக்கு தொழிலாளர்கள் கிடைப்பார்கள் என்றால் அவர்களை இங்கு அழைத்து வந்து அவர்களுக்கு நீண்டகால அடிப்படையில் குறைந்த ஊதியத்திற்கு வேலை செய்ய வைக்கலாம் இதன் மூலம் வேரியபில் காஸ்ட் கட்டுக்குள் வருகிறது இது பொருள் மற்றும் தொழிலாளர்களை திறம்பட உபயோகிப்பதன் மூலமும் இயந்திரங்களை கட்டுக்குள் வைப்பதன் மூலமும் வேரியபில் காஸ்ட் கட்டுக்குள் வருகிறது மூன்றாவது தேர்வு என்பது குறைந்த லாபம் தரக்கூடிய உற்பத்தியை மாற்றி அமைப்பது அது அதிக லாபம் தரும் பொருட்களை அதிக பி வி ரேஷியோ PV Ratio காண்பிக்கும் பொருட்களுக்கு மாற்றுவது இதன் மூலம் எல்லா பொருள்களுக்கும் உள்ள மதிப்பை கணக்கிட்டு அதன்மூலம் லாபத்தின் திறனை கண்டுபிடிக்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் இருக்கக் கூடிய பல பொருள்களில் மிகவும் அதிக அளவில் வருமானத்தை தரக்கூடிய திறன் உள்ள பொருட்களை அல்லது அதிக லாபம் தரும் தொகுப்பை தேர்வு செய்ய வேண்டும் விற்பனை விலை அதிகப்படுத்தி விற்பதன் மூலமாகவோ வேரியபில் காஸ்ட் குறைப்பதன் மூலமாகவோ அல்லது குறைந்த லாபம் தரக்கூடிய பொருட்களுக்கு பதிலாக அதிக பி வி ரேஷியோ PV Ratio உள்ள பொருட்களை மாற்றுவதால் வேரியபில் காஸ்ட் குறைகிறது இதன் மூலம் பி வி ரேஷியோ PV Ratio உயரும் ஆனால் ரேஷியோவை கணக்கிடும்போது உங்களுக்கு தெரியும் லாபத்தின் திறன் இருக்கும் பலவகையான பொருட்கள் இருந்தாலும் அவற்றில் மிக உயர்ந்த பி வி ரேஷியோ PV Ratio உள்ள பொருள்களை பலப்படுத்துவதன் மூலம் ஆதரிப்பதன் மூலமாகவும் அதிகப்படுத்தி உற்பத்தி செய்வதனால் மற்றும் குறைந்த பி வி ரேஷியோ PV Ratio உள்ள பொருட்களை குறைவா தயாரிப்பதன் மூலமாகவும் மொத்த கொள்ளளவு இருக்கு உற்பத்தி செய்து மிக உயர்ந்த பி வி ரேஷியோ PV Ratio அடையலாம் இதுதான் பி வி ரேஷியோ PV Ratio உபயோகம் என்று நீங்கள் அழைக்கலாம் எங்கு பி வி ரேஷியோ PV Ratio உதவிகரமாக இருக்கிறது அது எளிமையான பி வி ரேஷியோ PV Ratio வை கணக்கிடுவதன் மூலம் லாபத்தின் திறன் அந்த நிறுவனத்திற்கு கிடைக்கிறது பல சிறந்த முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு பி வி ரேஷியோ PV Ratio மிகவும் உதவிகரமாக இருக்கிறது உதாரணத்திற்கு பி வி ரேஷியோ PV Ratio என்பது பிரேக் ஈவன் பாயிண்ட் கணக்கிட உதவுகிறது பிரேக் இவென் பாயின்ட் பற்றி உள்ள கருத்துக்களை பின்னர் உங்களுடன் விவாதிக்கிறேன் அதன்பின் சுருக்கமாக பிரேக் இவென் பாயின்ட் என்பது ஒரு நிறுவனத்தில் மொத்த உற்பத்தி செலவு என்பது மொத்த விற்பனை அளவிற்கு சமமாக இருக்கும்போது அங்கே லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை இதுதான் பிரேக் இவென் பாயின்ட் இப்போது பிரேக் இவென் பாயின்ட் கண்டுபிடிப்பதற்கு உள்ள பல்வேறு வழிகள் அளவுருக்கள் அதனை எவ்வாறு வரைகலை மூலம் காண்பிப்பது என்பதை பின்வரும் காலங்களில் விவாதிக்கிறேன் ஆனால் இப்போது பிரேக் இவென் பாயின்ட் என்பது எளிமையாக ஒரு நிறுவனத்திற்கு கணக்கிட வேண்டும் என்றால் அதற்கு தேவையான விவரங்கள் தரப்படவில்லை என்றால் உங்களால் பி வி ரேஷியோ PV Ratioகணக்கிட முடியும் என்றால் முதலில் பி வி ரேஷியோ PV Ratio கணக்கிட்டு அதன் மூலம் பிரேக் இவென் பாயின்ட் கண்டுபிடிக்கலாம் அதனது சூத்திரம் பிக்ஸட் காஸ்ட் வகுத்தல் பி வி ரேஷியோ PV Ratio உங்களுக்கு இந்த இரண்டு தகவல்கள் இருக்கும்போது அதாவது பிக்ஸட் காஸ்ட் மற்றும் பி வி ரேஷியோ PV Ratio என்பதை நீங்கள் கணக்கிட்டு வைத்திருந்தால் சுலபமாக பிரேக் இவென் பாயின்ட் கணக்கிட முடியும் இரண்டாவது பயன்பாடு அல்லது உபயோகம் பி வி ரேஷியோ PV Ratio என்பது விற்பனையில் ஒரு விரும்பிய அளவில் லாபம் சம்பாதிக்க உதவுகிறது எவ்வளவு மதிப்பிற்கு விற்பனை செய்தால் நம்மால் விரும்பிய அளவு லாபத்தை பெற முடியும் என்று கணக்கிட முடியும் பி வி ரேஷியோ PV Ratio இங்கு அதற்கு உதவிகரமாக இருக்கிறது எல்லா நேரங்களிலும் நீங்கள் அதனை அடிப்படையிலிருந்து கணக்கிட வேண்டும் என்று அவசியமில்லை முதலில் பி வி ரேஷியோ PV Ratio கணக்கிட வேண்டும் கிடைத்த பி வி ரேஷியோ PV Ratio வைத்து வைத்துக்கொண்டு பல்வேறு மேலாண்மை முடிவுகளை தேவைப்படும் திரும்பும் லாப தொகையினை அடையலாம் எவ்வளவு விற்பனை செய்ய வேண்டும் அல்லது எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற கேள்விகளுக்கு பதில் தருவது பி வி ரேஷியோ PV Ratio எனவே விற்பனையை கணக்கீட்டு அதிலிருந்து பி வி ரேஷியோ PV Ratio கணக்கிட வேண்டும் எனவே இந்த அளவிற்கு விற்பனை என்றால் இந்த அளவு விரும்பிய லாபம் கிடைக்கும் இதற்கு இந்த அளவு பிக்ஸட் காஸ்ட் கூட்டல் விரும்பிய லாபம் மற்றும் மீண்டும் வகுத்தல் பி வி ரேஷியோ PV Ratio ஏனென்றால் நீங்கள் பிக்ஸட் காஸ்ட் மட்டும் வசூல் செய்கிறீர்கள் அல்லது பிக்ஸட் காஸ்ட் வகுத்தல் பி வி ரேஷியோ PV Ratio நீங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு லாபம் சம்பாதிக்கிறார்கள் அல்லது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஆனால் நீங்கள் விரும்பும் அளவிற்கு லாபத்தை சம்பாதிக்க நாம் மூன்றாவது அடிக்கு முன்னேற வேண்டும் முதலில் பங்களிப்பை கணக்கிடவேண்டும் அந்த பங்களிப்பில் இருந்து பிக்ஸட் காஸ்ட் கழிக்கவேண்டும் அப்படிக் கழித்ததற்கு பின் கிடைப்பது தான் லாபம் எனவே இரண்டு விஷயங்களை வசூலிக்க வேண்டும் முதலில் பிக்ஸட் காஸ்ட் பின்னர் நாம் விரும்பும் லாபம் இந்த இரண்டையும் எளிமையாக பி வி ரேஷியோ PV Ratio வைத்து வைக்க வேண்டும் அவ்வாறு உங்களால் பி வி ரேஷியோ PV Ratio உபயோகப்படுத்தி வகுக்க முடிந்தால் உங்களுக்கு விருப்பப்பட்ட லாபத்தை விருப்பப்பட்ட விற்பனையை அதாவது விருப்பப்பட்ட லாபத்தை தரக்கூடிய விற்பனையை கணக்கிட முடியும் மூன்றாவதாக இங்கே வருவது வேரியபில் காஸ்ட் வேரியபில் காஸ்ட் வைத்து நம்மால் பி வி ரேஷியோ PV Ratio கணக்கிட முடியும் வேரியபில் காஸ்ட் வைத்து பி வி ரேஷியோ PV Ratio கணக்கிடும் சூத்திரம் ஏனென்றால் விற்பனை பெருக்கல் ஒன்று கழித்தல் பி வி ரேஷியோ PV Ratio இந்த சூத்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது பயன்படுத்தி வேரியபில் காஸ்ட் கண்டுபிடிக்கலாம் சில சமயங்களில் உங்களுக்கு நேரடியாக வேரியபில் காஸ்ட் கொடுக்கப்படவில்லை என்கிற பிரச்சினை வருகிறபோது ஆனால் உங்களுக்கு பங்களிப்பு பற்றிய தகவல் தரப்பட்டு இருந்தால் உங்களிடம் விற்பனை பற்றிய தகவல் இருந்தால் வேரியபில் காஸ்ட் தகவல் இல்லை என்றால் இந்த முறையில் இதை கணக்கிட முடியும் வேரியபில் காஸ்ட் வைத்து இந்த சூத்திரத்தின் படி கணக்கிட வேண்டும் என்றால் பி வி ரேஷியோ PV Ratio மிக மிக உதவியாக இருக்கிறது நான்காவது விஷயம் லாபம் பற்றியது லாபத்தை கணக்கிடவும் பி வி ரேஷியோ PV Ratio மிக மிக உதவியாக இருக்கிறது இதை எவ்வாறு பயன்படுத்துவது இதனுடைய வழி விற்பனை பெருக்கல் பி வி ரேஷியோ PV Ratio கழித்தல் பிக்ஸட் காஸ்ட் இதன் மூலம் நேரடியாக லாபத்தை கணக்கிடலாம் அதற்கு இந்த சூத்திரம் உதவியாக இருக்கிறது இதன் அடுத்த விஷயம் அடுத்த பயன்பாடு எண் 5 என்பது பிக்ஸட் காஸ்ட் கணக்கிடுவது பி வி ரேஷியோ PV Ratio வைத்து பிக்ஸட் காஸ்ட் கணக்கிட முடியும் எனவே பிக்ஸட் காஸ்ட் கணக்கிடுவதற்கு உள்ள சூத்திரம் விற்பனை பெருக்கல் பி வி ரேஷியோ PV Ratioகழித்தல் லாபம் இது இடமாற்றம் சில விஷயங்களில் நான்காவது சமானத்துடன் மாறுபடுகிறது விற்பனையில் இருந்து பி வி ரேஷியோ PV Ratioவை கழித்தால் பிக்ஸட் காஸ்ட் கழித்தல் உங்களுக்கு கிடைப்பது லாபம் லாபத்தை விற்பனையில் இருந்து கழித்தபின் பி வி ரேஷியோ PV Ratio வைத்து பெருகவேண்டும் அப்படி செய்யும்போது நமக்கு பிக்ஸட் காஸ்ட் கிடைக்கிறது எனவே இதில் கடைசி விஷயத்தை எளிமையாக கண்டுபிடிக்கலாம் அதற்கு பி வி ரேஷியோ PV Ratio உதவுகிறது பாதுகாப்பு விளிம்பு என்பது எம் எஸ் என்று அழைக்கப்படுகிறது இதனை கணக்கிடுவதற்கு உள்ள சூத்திரம் லாபம் வகுத்தல் பி வி ரேஷியோ PV Ratio பி வி ரேஷியோ PV Ratio என்பது பல மதிப்புகளை கணக்கிட உதவும் ஒரு குறுக்கு வழி விரிவான விளக்கங்கள் தகவல்கள் சில இடங்களில் கிடைக்கவில்லை என்றால் உங்களால் பி வி ரேஷியோ PV Ratio கணக்கிட முடியும் என்றால் அதனை வைத்து பலவகையான பலவகை சூழல்களில் அல்லது பல இடங்களில் இதனை பயன்படுத்த முடியும் உதாரணமாக பிரேக் இவென் பாயின்ட் நேரடியாக கணக்கிட முடியும் விற்பனையை கணக்கிடுவதன் மூலம் விருப்பப்பட்ட லாபத்தை அடைய முடியும் வேரியபில் காஸ்ட் கணக்கிட முடியும் லாபத்தை கணக்கிட முடியும் பிக்ஸட் காஸ்ட் மற்றும் பாதுகாப்பு விளிம்பு கணக்கிட முடியும் பாதுகாப்பு விளிம்பு என்றால் என்ன என்னுடைய எளிமையான வார்த்தையில் முடிவெடுக்கப்பட்டது அல்லது விவரிக்கப்பட்டது என்பது மொத்த விற்பனை கழித்தல் பிரேக் ஈவன் பாயிண்டில் செய்த விற்பனை அதாவது விற்பனை கழித்தல் பி இ பி மொத்த விற்பனை கழித்தல் பிரேக் இவென் பாயின்ட் என்பது பாதுகாப்பு விளிம்பு ஏனென்றால் இதுவரை பிரேக் இவென் பாயின்ட் என்றால் எந்த லாபத்தையும் நாம் இதுவரை அடையவில்லை இப்போது பாதுகாப்பு விளிம்பை கணக்கிட்டு விட்டோம் என்றால் அதன் பின்னர் வருவது லாபமாக இருக்கும் அந்த நிலை வரை நமக்கு எந்த லாபமும் இருக்காது உதாரணமாக நாம் உற்பத்தி செய்கிறோம் நம்மால் ஒரு லட்சம் யூனிட்டுகள் உற்பத்தி செய்யும் திறன் இருக்கிறது அதனை சந்தையில் விற்கவும் முடியும் ஆனால் 50000 யூனிட்டுகள் வரை விற்பனை செய்யும்போது அதுதான் நமது பிரேக் இவென் பாயின்ட் என்று கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் அதுவரை ஏற்படும் விற்பனைக்கு நமக்கு லாபம் அல்லது நஷ்டம் இல்லை அதற்கு பின் 50000 யூனிட்டுகள் மேல் விற்கும்போது ஒரு லட்சம் யூனிட் வரை விற்கும் எல்லா பொருட்களுமே லாபம் என்று கணக்கிடப்படுகிறது இந்த விஷயத்தில் பாதுகாப்பு விளிம்பு என்பது எங்கே தொடங்குகிறது என்றால் 50 சதம் விற்பனையில் சந்தையில் ஏற்பட்டதற்குப்பின் வருகிறது சந்தையில் 50000 யூனிட்கள் விற்ற பின் உங்களது நிலை என்பது BEP அதன்பின் வருவது உங்களது லாபம் எனவே உங்களது இடைவெளி அதிகம் இருக்கிறது என்றால் உதாரணத்திற்கு இரண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன மொத்த விற்பனை அவர்கள் செய்யக்கூடியது ஒரு லட்சம் யூனிட் அவர்களுடைய பிரேக் இவென் பாயின்ட் என்பது 30000 யூனிட்கள் விற்ற உடன் வருகிறது இரண்டாவது பிரேக் இவென் பாயின்ட் என்பது 50000 யூனிட்டுகள் வருகிறது இதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பாதுகாப்பு விளிம்பு என்பது B நிறுவனத்தை ஒப்பிடும்போது A நிறுவனத்திற்கு அதிகம் இது சாத்தியப்படுகிறது 2 உற்பத்தி பொருட்கள் ஒரு நிறுவனம் தயாரிக்கிறது என்றால் பாதுகாப்பு விளிம்பு என்பது அந்த இரண்டு பொருள்களுக்கும் கணக்கிட வேண்டும் உதாரணமாக பொருள் எக்ஸ் என்பதை உற்பத்தி செய்கிறோம் அந்தப் பொருள் உடைய பிரேக் இவென் பாயின்ட் 30000 யூனிட்டுகள் பொருள் பி 50000 யூனிட் விற்பனைக்கு பின் பிரேக் இவென் பாயின்ட் அடைகிறோம் இதிலிருந்து என்ன அர்த்தம் என்றால் பாதுகாப்பு விளிம்பு என்பது இரண்டாவது பொருளுக்கு மிக அதிகம் முதல் பொருளுடன் எக்ஸ் ஒப்பிடும்போது எனவே பாதுகாப்பு விளிம்பு என்பது மிக மிக உபயோகமானது இதனைப்பற்றி பின்னர் விரிவாக பேசுகிறேன் அதனுடன் பிரேக் இவென் பாயின்ட் உடைய பகுதிகளையும் விளக்கப்படத்துடன் காண்பிக்கிறேன் ஆனால் எளிமையாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் பி வி ரேஷியோ PV Ratio உதவியுடன் பாதுகாப்பு விளிம்பு எவ்வாறு கணக்கிடுவது இப்போது அடுத்த பகுதிக்கு செல்கிறோம் மிக மிக முக்கியமானதும் சுவாரஸ்யமான பகுதி மார்ஜினல் காஸ்டிங் கொள்கையில் பிரேக் இவென் பாயின்ட் இதைப்பற்றி நான் சொல்லும்போது அது லாபம் இல்லை அல்லது நஷ்டம் இல்லை என்கிற புள்ளி என்று சொன்னேன் பிரேக் இவென் பாயின்ட் என்பதை மேலும் உடைத்து விற்பனை ஒருபுறமும் விற்பனை செலவு ஒருபுறமும் பிரித்தால் அதுதான் பிரேக் இவென் பாயின்ட் இந்த பிரேக் இவென் பாயின்ட் என்பதை இரண்டு வழிகளில் கணக்கிடலாம் யூனிட் அடிப்படையிலும் விற்பனை அடிப்படையிலும் கணக்கிட முடியும் இதன் அர்த்தம் என்ன யூனிட் என்பதன் அர்த்தம் எத்தனை யூனிட்டுகள் உற்பத்தி செய்ய தேவைப்படுகிறது சந்தையில் விற்க தேவைப்படுகிறது அதனுடைய பிரேக் இவென் பாயின்ட் அந்த நிறுவனத்திற்கு என்ன என்று அர்த்தம் வருகிறது மற்றுமொரு முறையில் மதிப்பு என்கிற பதத்தில் நீங்கள் சொல்வதாய் இருந்தால் பிரேக் இவென் பாயின்ட் குறைந்தது 30000 யூனிட்டுகளை விற்க வேண்டும் இங்கே நாம் அந்த விற்பனையின் மதிப்பை குறிப்பிடவில்லை நாம் வெறும் யூனிட்டுகளில் எண்ணிக்கையை மட்டும் தான் குறிப்பிடுகிறோம் ஆனால் அதனுடைய செலவு மற்றும் விற்பனை விலை என்பதை நமது அடிமனதில் வைத்திருக்கிறோம் இப்போது யூனிட்டிகளின் எண்ணிக்கையை கவனம் செலுத்துகிறோம் அல்லது மாற்று வழியில் நீங்கள் மொத்த விற்பனை மதிப்பை வைத்து பிரேக் இவென் பாயின்ட் என்பதை அடையலாம் எனவே இங்கு நாம் விற்பனையின் மதிப்பை பற்றி பேசுகிறோம் முதல் விஷயத்தில் இவர்களின் எண்ணிக்கையை பற்றி சொன்னோம் எனவே இரண்டு வழிகளிலும் பிரேக் இவென் பாயின்ட் என்பதை கணக்கிட முடியும் உதாரணமாக சிசிஎப் ஒரு நிறுவனத்திற்கு என்று வரும்போது நிறுவனத்தின் செலவு கணக்காளராக உங்களிடம் நிர்வாகம் ஒரு கேள்வியை கேட்கிறது அதாவது இந்தப் பொருளை சந்தையில் அறிமுகப்படுத்தும்போது பிரேக் இவென் பாயின்ட் அடைய எத்தனை எண்ணிக்கை யூனிட்டுகள் உற்பத்தி செய்ய வேண்டும் இதன் அர்த்தம் இந்த கேள்வி உங்களிடம் கேட்கப்பட்டால் நம்மிடம் எல்லா விவரங்களும் அதாவது விற்பனை விலை வேரியபில் காஸ்ட் பங்களிப்பு என்ன பிக்ஸட் காஸ்ட் என்ன BEP ன் நிலை யூனிட் அடிப்படையில் அல்லது அதனுடைய விற்பனை மதிப்பு என்பதையும் அடைவதற்கு BEP அடைவதற்கு போன்ற விவரங்கள் தேவை எனவே அதன்பின் நாம் யூனிட் பற்றி பேச வேண்டியதில்லை யூனிட்டை மனதில் வைத்துக்கொண்டு அதனை விற்கும் விலையால் பெருக்கி கிடைப்பதை மொத்த செலவு மதிப்பிலிருந்து வேரியபில் காஸ்ட் பிக்ஸட் காஸ்ட் இவற்றை கழித்து அதிலிருந்து கிடைக்கும் மிச்சம் தான் பிரேக் இவென் பாயின்ட் இப்போது பிரேக் இவென் பாயின்ட் கணக்கிடுகிறோம் முதலில் அது யூனிட் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது அவ்வாறு கணக்கிடும்போது எவ்வளவு யூனிட் வருகிறது அது மொத்த பிக்ஸட் காஸ்ட் வகுத்தல் விற்பனை விலை ஒரு யூனிட்டிற்கு கழித்தல் வேரியபில் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு இங்கே மொத்த பிக்ஸட் காஸ்ட் என்பது எவ்வளவு அது விற்பனை விலை ஒரு யூனிட்டிற்கு கழித்தல் வேரியபில் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு மொத்த பிக்ஸட் காஸ்ட் விற்பனை விலை ஒரு யூனிட் கழித்தல் வேரியபில் காஸ்ட் ஒரு யூனிட் வரும் விடையை கொண்டு வகுக்க வேண்டும் இங்கே என்ன வருகிறது என்றால் உதாரணத்திற்கு 30 ஆயிரம் யூனிட் என்பது பிரேக் இவென் பாயின்ட் என்று வைத்துக்கொள்வோம் எனவே 30000 யூனிட்டுகள் உற்பத்தி செய்கிறோம் இப்போது இதனுடைய மதிப்பு என்பது எவ்வளவு வருகிறது விற்பனை செய்த மதிப்பு எவ்வளவு இப்போது வேறொரு முறையில் கணக்கிட்டால் எஃப் பெருக்கல் எஸ் வகுத்தல் எஸ் கழித்தல் வி அதாவது பிக்ஸட் காஸ்ட் பெருக்கல் விற்பனை வகுத்தல் விற்பனை கழித்தல் வேரியபில் காஸ்ட் இங்கே நாம் மொத்த பிக்ஸட் காஸ்ட் பற்றி பேசுகிறோம் இந்த இடத்தில் மொத்த விற்பனை மதிப்பை பற்றிப் பேசுகிறோம் மொத்த யூனிட் எண்ணிக்கையை விற்பனை விலையால் பெருக்கி ஒரு யூனிட்டுக்கு அது விற்பனை மதிப்பாக வகுக்கும் எண்ணாகவரும் கழித்தல் வேரியபில் காஸ்ட் எனவே மொத்த யூனிட்களின் எண்ணிக்கை மற்றும் வேரியபில் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு என்பதை எடுத்துக்கொண்டால் அதனுடைய முழுமையான விலையில் உங்களுக்கு கிடைக்கும் எண் உதாரணத்திற்கு ஏதாவது ஒரு மதிப்பை எடுத்துக்கொண்டு அது இரண்டு லட்சம் ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது இந்த மொத்த விற்பனையை இரண்டு லட்ச ரூபாய் அளவிற்கு செய்தால் நாம் பிரேக் இவென் பாயின்ட் ஐ அடைகிறோம் இரண்டு விதமான சூத்திரங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன பிரேக் இவென் பாயின்ட் யூனிட் அடிப்படையில் பிரேக் இவென் பாயின்ட் விற்பனை மதிப்பு அடிப்படையில் விற்பனை மதிப்பை கணக்கிடுவதற்கு இதனடிப்படையில் மொத்த பிக்ஸட் காஸ்ட் எடுத்துக்கொண்டு அதனை ஒரு யூனிட் விற்பனை விலை கழித்தல் ஒரு யூனிட் வேரியபில் காஸ்ட் கொண்டு வகுக்க வேண்டும் இப்போது மதிப்பு அடிப்படையில் கணக்கிட வேண்டும் என்றால் இரண்டாவது மாதிரியின் படி எஃப் பெருக்கல் எஸ் வகுத்தல் எஸ் கழித்தல் வி பிரேக் இவென் பாயின்ட் கருத்து அடிப்படையில் அடுத்த விஷயம் விற்பனை மதிப்பு வெளியீட்டின் அளவை கணக்கிடுவது அல்லது விற்பனை மதிப்பு ஒரு குறிப்பிட்ட விருப்பப்பட்ட லாபத்தை அடைவதற்கு தேவைப்படும் விற்பனை அல்லது நீங்கள் அதை யூனிட்டுகளில் வெளியீடு அல்லது விற்பனை மதிப்பு அல்லது தேவையான அளவு லாபம் சம்பாதிக்க தேவைப்படும் விற்பனை மதிப்பு இவற்றினை பிரேக் இவென் பாயின்ட் பயன்பாட்டின் மூலம் எப்படி கணக்கிடுவது என்று பார்ப்போம் வெளியீட்டை கணக்கிடுவது அது விற்பனை மதிப்பினை வைத்து விரும்பிய லாபத்தை பெறுவது அது யூனிட் அடிப்படையில் கணக்கிடுவது இவற்றை வைத்து எவ்வாறு விற்பனையை யூனிட் அளவில் கணக்கெடுப்பது இதுபோன்ற சமயங்களில் யூனிட் அளவுகளில் வரும்போது மதிப்பினை யூனிட் அளவுகளில் சொல்ல வேண்டும் அதற்கு என்ன சூத்திரம் அதற்கு நிலையான செலவு கூட்டல் விரும்பும் லாபம் வகுத்தல் ஒரு யூனிட்டுக்கு விற்கும் விலை கழித்தல் ஒரு யூனிட்டுக்கு வேரியபில் காஸ்ட் யூனிட் அளவில் யூனிட்டுகளில் எண்ணிக்கை அறிந்துகொண்டு பிரேக் இவென் பாயின்ட் மட்டுமல்லாது அடுத்த நிலையில் நிலையான செலவு கூட்டல் விரும்பிய லாபத் தொகை இந்த இடத்தில் நாம் பிக்ஸட் காஸ்ட் மட்டும் எடுத்திருக்கிறோம் இதனுடன் நாம் விரும்புகிற லாபத்தை சேர்த்திருக்கிறோம் எனவே தேவைப்படும் வெளியீட்டுக்கு பிக்ஸட் காஸ்ட் கூட்டல் விரும்பிய லாப தொகை ஒரு யூனிட் அளவிற்கு வகுத்தல் விற்கும் விலை கழித்தல் ஒரு யூனிட் வேரியபில் காஸ்ட் பிரேக் இவென் பாயின்ட் என்கிற அடிப்படையில் பிரேக் இவென் பாயின்ட் இன் யூனிட் அடிப்படையில் கணக்கிடும்போது அது பிரேக் இவென் பாயின்ட் மட்டுமல்லாது விரும்பிய அளவு லாபத்தை பெறுவதற்கும் அதற்கு உரிய விற்பனை மதிப்பினை பெறுவதற்கும் உதவுகிறது விற்பனை மதிப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது அதனுடைய சூத்திரம் என்பது எஃப் கூட்டல் பி பெருக்கல் எஸ் வகுத்தல் எஸ் கழித்தல் வி இந்த சூத்திரத்தை அவ்வாறு பயன்படுத்தினால் இதை செய்யும்போது ஒரு விஷயம் நீங்கள் இந்த இடத்தில் வசூலிப்பது அல்லது திரும்பப் பெறுவது என்பது பிக்ஸட் காஸ்ட் கூட்டல் லாபம் இரண்டையும் சேர்த்து திரும்பப்பெற வேண்டும் இங்கே மேல்பகுதியில் பிரேக் இவென் பாயின்ட் இருக்கிறது அங்கேபிக்ஸட் காஸ்ட் என்பதை விற்பனையின் மதிப்பால் பெருக்குகிறோம் இங்கே பிக்ஸட் காஸ்ட் கூட்டல் லாபம் என்பதை விற்பனையின் மதிப்பால் பெருக்குகிறோம் எனவே இந்த இரண்டு சூத்திரங்களையும் வைத்து 2 மேல் சூத்திரங்கள் உடன் பிரேக் இவென் பாயின்ட் என்பதை யூனிட் அடிப்படையிலும் விற்பனையின் மதிப்பு அடிப்படையிலும் கண்டுபிடிக்கிறோம் கீழே உள்ள சூத்திரங்களால் ஒரு படி மேலே போய் பிரேக் இவென் பாயின்ட் மட்டும் அல்லாது விரும்பிய லாபம் அதனுடன் கூடிய பிரேக் இவென் பாயின்ட் பின்னர் விரும்பும் அளவு விற்பனை நாம் செய்ய வேண்டியது யூனிட் அளவுகளில் அல்லது விற்பனையின் மதிப்பு நாம் விரும்பும் லாபத்தினை அடைவதற்கு கடைசியில் பாதுகாப்பு விளிம்பு என்பதை மீண்டும் பேசுகிறேன் பாதுகாப்பு விளிம்பு நான் சொல்வது போல மொத்த விற்பனை கழித்தல் பிரேக் இவென் பாயின்ட் அளவில் உள்ள விற்பனை எனவே இதனை மொத்தவிற்பனை கழித்தல் பிரேக் இவென் பாயின்ட் விற்பனை மொத்தவிற்பனை கழித்தல் பிரேக்கிங் பாயின்ட் அளவிலான விற்பனை என்பது பாதுகாப்பு விளிம்பு என்று அறியப்படுகிறது பாதுகாப்பு விளிம்பு மற்றொரு முறையிலும் கணக்கிடலாம் நான் முன்பே சொன்னது போல பி வி ரேஷியோ PV Ratioஅடிப்படையிலும் கணக்கிடலாம் பாதுகாப்பு விளிம்பை கணக்கிடுவது மதிப்பு அடிப்படையில் அல்லாது யூனிட் அடிப்படையில் கணக்கிட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் லாபம் வகுத்தல் பங்களிப்பு பங்களிப்பு என்பது ஒரு யூனிட் அளவிற்கு என்பது என்ன எல்லாம் ஒன்றுதான் அதாவது விற்கும் விலை ஒரு யூனிட்டிற்கு கழித்தல் வேரியபில் காஸ்ட் ஒரு யூனிட்டுக்கு என்பது பங்களிப்பின் மதிப்பு பாதுகாப்பு விளிம்பை யூனிட் அளவுகளில் கணக்கிடும்போது இந்த சூத்திரம் உதவுகிறது விற்பனையின் அடிப்படையில் கணக்கிடும்போது வேறு மாதிரியான சூத்திரம் அல்லது விற்பனையின் அடிப்படையில் கணக்கிடும் சூத்திரம் அல்லது பாதுகாப்பு விளிம்பு கணக்கிடும் சூத்திரம் விற்பனை அடிப்படையில் பாதுகாப்பு விளிம்பு எவ்வளவு அதற்கு அடிப்படையான வித்தியாசம் என்பது மொத்தவிற்பனை கழித்தல் பிரேக் இவென் பாயின்ட் விற்பனை அல்லது மற்றொரு வழியில் கணக்கிடும் என்றால் பி வி ரேஷியோ PV Ratio வகுத்தல் லாபம் அது பங்களிப்பின் ஒரு யூனிட்டுக்கு அளவானது இதை வைத்து பாதுகாப்பு விளிம்பு என்பதை யூனிட் அளவுகளில் கணக்கிடலாம் இவை சில கருத்துக்கள் கொண்டு பலவகையான முடிவுகளை பலவகையான சூழ்நிலைகளில் எடுக்க உதவுகிறது மார்ஜினல் காஸ்டிங் அடிப்படையில் எனவே உண்மையான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பு மார்ஜினல் காஸ்டிங் பயன்பாட்டை உபயோகப்படுத்தி அதனுடைய கருத்துக்களை தெளிவாகவும் கவனமாகவும் உபயோகப்படுத்தி அதனை செயல்படுத்தும்போது பலவகையான முடிவெடுக்கும் தன்மைக்கு மார்ஜினல் காஸ்டிங் உதவுகிறது எனவே இந்த வகுப்பில் நான் இத்துடன் முடிக்கிறேன் இதன்பின் அடிப்படை கருத்துக்களை அடுத்த வகுப்பில் கற்றுக்கொள்ளலாம் பிரேக் இவென் வரைபடத்தை தயார் செய்வது அதுமட்டுமல்லாது செலவுகள் தொகுப்பு லாப ஆராய்ச்சிகள் இவற்றை கற்றுக்கொள்ளலாம் சில வரைபடங்களை தயார் செய்வதன் மூலம் பிரேக் இவென் பாயின்ட் எந்த இடத்தில் வருகிறது என்று காண்பித்து மொத்த செலவில் கோடு மொத்த விற்பனையின் கோடு லாபத்தில் வரும் பாகை மற்றும் பாதுகாப்பு விளிம்பு இவற்றைக் கற்றுக் கொள்ளலாம் இதனால் எல்லா விஷயங்களும் தெளிவாகிறது வரைபடத்தின் மூலம் இது லாபம் தொகுதி ஆராய்ச்சி இன்மொத்த வரைபடம் அதன் துணைகொண்டு அடிப்படை கருத்துக்களை பின்னர் மார்ஜினல் காஸ்டிங் தத்துவங்களை கற்றுக்கொள்ளலாம் அவற்றை உபயோகிக்கும் முறையை கற்றுக் கொள்ளலாம் மேலாண்மை பலவகைப்பட்ட மேலாண்மை முடிவு எடுக்கும் திட்டங்கள் இவற்றைக் கற்றுக் கொள்வோம் நன்றிகள் பல